எனவே மீண்டும் இந்த வரைபடத்திற்கு வாருங்கள் எனவே இது உண்மையில் ஸ்டெடி ஸ்டேட் பிழை மைனஸ் 0 0235 ஹெர்ட்ஸ் நீங்கள் உருவகப்படுத்துதலைச் செய்தால் இவ்வாறு ரீகீட் டர்பின் க்கு வரும் மீண்டும் ரீகீட் இல்லாத டர்பின் விஷயத்தில் இந்த தொகுதி வரைபடத்திலிருந்து நீங்கள் இந்த வார்த்தையை கைவிடுவீர்கள் ஒரே ஒரு முறை மாறிலி இருக்கும் நீங்கள் இந்த வார்த்தையை கைவிடுங்கள் மீண்டும் ரீகீட் இல்லாத டர்பின் க்கான சரியான காலத்தை நிறுத்துங்கள் இந்த சொல் கைவிடப்பட வேண்டும் மேலும் Kr1 எனவே இது இதுதான் அதாவது இந்த சொல் இருக்காது எனவே இந்த சொல் மட்டுமே இருக்கும் இந்த முறையில் நிலை A மேட்ரிக்ஸ் 3 x 3 இருக்கும் இந்த சொல் இருக்கக்கூடாது எனவே நீங்கள் நேரடியாக அதில் சேர்கிறீர்கள் இந்த வார்த்தை ரீகீட் இல்லாத டர்பின் க்காக சொன்னோம் எனவே அந்த முறையில் விளைவுகள் இப்படி இருக்கும் உங்கள் ரீகீட் வகையுடன் ஒப்பிடும்போது உச்ச அதிர்வெண் விலகல் சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் R மற்றும் K p மதிப்புகள் இரண்டு நிகழ்வுகளுக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதால் ஸ்டெடி ஸ்டேட் பிழை அப்படியே இருக்கும் அது உங்கள் ரீஹீட் ஜெனெரேஷன் வகைக்கு இருக்கும் அது கட்டுப்பாடற்ற முறையில் உள்ளது எனவே சரியாக 0 01 ஆக இருக்க முடியாது என்று நான் சொன்னேன் நீங்கள் சொல்வது கொஞ்சம் 0 0019 குறைவாக இருக்கும் எனவே அதனால்தான் அதற்கு அதிக நேரம் எடுக்கும் ஏனெனில் உங்களிடம் ரீகீட் நேர மாறிலி உள்ளது 10 வினாடிகள் கொஞ்சம் மெதுவாக உள்ளது எனவே உங்கள் கருப்பு நிற ரீகீட் இல்லாத டர்பின் டைனமிக் செயல்திறன் சற்று மெதுவாக உள்ளது ஆனால் இறுதியில் அது MATLAB சிமுலிங்க் மூலம் சரியாக 0 01 ஆக இருக்காது நீங்கள் தீர்த்தாலும் 0 01 சற்றே குறைவாக உள்ளது எனவேu0 இது கட்டுப்பாடற்ற பயன்முறையாகும் இது இந்த நேரம் இந்த பக்கம் அதிர்வெண் ஹெர்ட்ஸ் இது ஜெனரேட்டர் சக்தி ஒரு யூனிட் மெகாவாட்டில் எனவே மாறும் செயல்திறன் பற்றிய உங்கள் சில யோசனைகள் ஆகும் இந்த பாடத்திட்டத்திற்காக பொது விஷயத்திற்காக ப்ரோக்ராம் அல்லது எதையும் எழுதும்படி நான் உங்களிடம் கேட்கவில்லை உங்கள் நலனுக்காக ப்ரோக்ராம் நீங்கள் MATLAB இல் சரிபார்க்கலாம் ஏனென்றால் இப்போதெல்லாம் MATLAB Simulink விஷயம் அனைவருக்கும் தெரியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ப்ரோக்ராம் மிக எளிதாக எழுதலாம் எனவே அடுத்து நாம் ஒரு சிறிய உதாரணத்தைச் சொல்கிறோம் இந்த உதாரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் எனவே ஒரு அமைப்பு 4 ஒத்த 400 MVA உருவாக்கும் யூனிட் களைக் கொண்டுள்ளது 1016 மெகாவாட் ஒவ்வொரு யூனிட் மந்தநிலை மாறிலி எச் 5 வினாடி 5 0 வினாடி மற்றும் உங்கள் மொத்த லோடு இந்த 1000 மெகாவாட் இது 400 MVA 4 ஒத்த ஜெனரேட்டர் மற்றும் உங்கள் மந்தநிலை மாறிலி ஒவ்வொரு யூனிட்டிற்கும் 400 MVA 5 வினாடி ஆகும் 16 மெகாவாட் திடீர் லோடு குறையும் போது அதிர்வெண் 1 சதவீத மாற்றத்திற்கு லோடு 1 5 சதவிகிதம் மாறுகிறது எனவே ஆரம்பத்தில் மொத்த லோடு 1016 மெகாவாட் ஆனால் திடீரென்று 16 மெகாவாட் வீழ்ச்சி ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 1600 எம்விஏ அடித்தளத்தில் வெளிப்படுத்தப்பட்ட நிலையான எச் மற்றும் டி உடன் அமைப்பு தொகுதி வரைபடத்தைப் பெற வேண்டும் இரண்டாவது விஷயம் அதிர்வெண் விலகலை எந்த வேக கட்டுப்பாட்டு அமைப்பு இல்லை என்று கருதி தீர்மானிக்க வேண்டும் வேக மேலாண்மை அமைப்பு இல்லை என்றால்Pg0 க்கு சமம் என்று நீங்கள் எடுக்க வேண்டும் இது உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அவர்கள் வேகம் நிர்வகிக்கும் நடவடிக்கை இல்லை என்று சொன்னால ΔP g 0 ஆக இருக்கும் எனவே நீங்கள் இப்போது இந்த தீர்வைப் பார்த்தால் அது 1600 MVA அடிப்படை H இல் 4 யூனிட் களுக்கு சமமாக உண்மையில் 5 ஆக மாறும் 5 என்பது மந்த நிலை மாறிலி H இது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எச் இங்கு 5 வினாடி கொடுக்கப்பட்டுள்ளது 5 இல் 4 யூனிட் கள் நான்கு ஒத்த 400 MVA யூனிட் கள் உள்ளன எனவே 400 க்கு 4 மற்றும் 1600 MVA அடிப்படை எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் 1600 MVAல் நீங்கள் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுகிறது எனவே அடிப்படை MVA 1600 ஆல் வகுக்கப்பட்டது Heq5×4001600×45 0 அதனால் H உண்மையில் 5 வினாடி ஆகிறது எனவே அது எதுவாக இருந்தாலும் அது ஒன்றுதான் இப்போது உங்கள் அதிர்வெண் குறிப்பிடப்படவில்லை அப்போது நீங்கள் கேளுங்கள் இந்த முறையில் நாம் உங்களிடம் 50 ஹெர்ட்ஸுக்கு சமமான f 0 கேட்கிறோம் எனவே இப்போது f 0 50 Hz க்கு சமமாக இருந்தால் D ∂P L∂f க்கு சமம் அதிர்வெண்ணில் 1 சதவிகித மாற்றத்திற்கு லோடு 1 5 சதவிகிதம் மாறும் என்று இப்போது கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது அங்கே 16 மெகாவாட் திடீரென லோடு குறைகிறது 16 மெகாவாட் என்றால் ஆரம்பத்தில் 1016 ஆக இருந்தது இப்போது 16 மெகாவாட் எனவே லோடு இப்போது 1016 16 எனவே அது 1000 மெகாவாட் ஆகும் அது 1 5 சதவிகிதம் லோடு 1 5 சதவிகிதம் மாறுகிறது அதாவது அது 1 5 முதல் 1016 வரை குறையும் உங்கள் 16 அதிர்வெண்களில் 1 சதவிகிதம் 1 50 சதவீதம் ரத்து செய்யப்படும் நீங்கள் அதை இங்கு 1 சதவிகிதம் என்று சொன்னால் 1 5 சதவிகிதம் என்றால் அந்த சதவிகிதத்தில் 1 சதவிகிதம் என்றால் 100 100 ரத்து செய்யப்படும் எனவே நேரடியாக நாம் இப்படித்தான் எழுதுகிறோம் D1 5×10005030 MWHz எனவே நீங்கள் இதை எளிமைப்படுத்தி அவர்கள் எழுதும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் பெருக்கினால் அது உண்மையில் ஒரு ஹெர்ட்ஸுக்கு 30 மெகாவாட் வருகிறது அது யூனிட் என்பதால் இந்த 30 மெகாவாட் மற்றும் இது ஹெர்ட்ஸ் இப்போது D உங்கள் 30 MWHz க்கு சமம் மற்றும் அடித்தளம் இங்கு 1600 MVA என குறிப்பிடப்பட்டுள்ளது இது அடிப்படை அதாவது இந்த எண் 30 மெகாவாட் நீங்கள் அதை ஒரு யூனிட் மெகாவாட்டில் எழுத வேண்டும் எனவே இதை 1600 ஆல் வகுக்கவும் அதனால் அது இருக்கும் D 301600 pu MWHz எனவே டி ஹெர்ட்ஸுக்கு 3160 யூனிட் மெகாவாட்டுக்கு சமம் நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் ஏனெனில் இது ஒரு யூனிட் இது உண்மையில் மெகாவாட் ஆனால் அடிப்படை 1600 ஆகும் எனவே நாம் அதை 1600 ஆல் வகுக்கிறோம் அதாவது இந்த மெகாவாட் ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு மாற்றப்படும் எனவே இது மதிப்பு ஹெர்ட்ஸுக்கு 3160 க்கு ஒரு யூனிட் மெகாவாட்டுக்கு சமம் ஆனால் அதிர்வெண் எப்படியும் நீங்கள் அதை மாற்றவில்லை யூனிட் மதிப்பு ஹெர்ட்ஸ் ஆகையால் T p உண்மையில் 2HeqDf0 என்று நமக்குத் தெரியும் ஆனால் இந்த விஷயத்தில் உண்மையில் Heq 5 வினாடிக்கு சமமாக இருப்பதைக் கண்டோம் அதனால் H க்கு பதிலாக நாம் T p 2HeqDf0 சமமாக எழுதுகிறோம் எனவே H eq 5 D 3160 f 0 50 ஐப் பெறுவோம் Tp2×53160×50323 sec எனவே அது 323 ஆகிறது எனவே இது உங்கள் நேர மாறிலி T p ஆகும் அப்போது கேட்கும் பிரச்சனை என்னவென்றால் அமைப்பு தொகுதி வரைபடத்துடன் நிலையான H மற்றும் D பெறுவதை ஒரு வேகத்தைக் கட்டுப்படுத்தாத வரைபடத்தைத் இங்கே செய்யும் எனவே இது வேகத்தைக் கட்டுப்படுத்தும் அமைப்பு அல்ல எனவே அதனால்தான் ΔP g 0 க்கு சமம் இது ΔP L லோடு தொந்தரவு இது மைனஸ் இது பிளஸ் ஆனால் இது 0 வேகத்தை நிர்வகிக்கும் செயல் இல்லை என்றால் அது Pg 0 மற்றும் இந்த பகுதி உங்களுக்குத் தெரியும் Kp1STp இது ΔF இந்த பகுதியை மட்டும் ஒட்டுமொத்தமாக கேட்கவில்லை ஏனெனில் வேக கட்டுப்பாடு இல்லை எனவே இந்த சைட் பிளாக் வரைபடத்தை வரைய வேண்டிய அவசியமில்லை நீங்கள் இதை மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே K p 1D க்கு சமம் எனவே D என்பது நாம் எதைக் கொண்டுள்ளோமோ அதற்கு சமம் எனவே இது 3160 எனவே K p 1603 Hzpu MW மேலும் T p 323 வினாடிக்கு சமம் இது உங்களுடைய டி எனவே டி என்பது 1K p க்கு சமம் K p 1603 Hzpu MW ஆகவும் T p 323 வினாடிக்கு சமமாகவும் இருக்கும் இப்போது லோடு மாற்றம் குறைந்துவிட்டது லோடு மாற்றம் எதிர்மறையானது ஏனெனில் அது கணக்கீட்டில் இருந்தது 1016 மெகாவாட் அது இப்போது 16 மெகாவாட்டாக குறைந்துள்ளது எனவே அதன் லோடு மாற்றம் எதிர்மறையானது அதாவது ΔP L என்பது 1600 MVA தளத்தால் வகுக்கப்பட்ட 16 மெகாவாட் ஆகும் எனவே அது 0 01 pu MW எனவே லோடு குறைந்துள்ளது மற்றும் ஒரு லோடுயில் ஒரு படி மாற்றம் உள்ளது எனவே ஒரு யூனிட் 0 01 pu MW க்கு ஒரு படி குறைப்பு மற்றும் அது ஒரு படி செயல்பாடு ஆகும் எனவே PL லோடு மாற்றத்தின் லாப்லேஸ் மாற்றம் மற்றும் இங்கே நான் உங்கள் புரிதலுக்காக S ஐ சரியாக வைக்கிறேன் 0 01S ஏனெனில் ஒரு படி உள்ளீடு லோடு தொந்தரவு Pd என்று சொன்னால் அது ஒரு படி உள்ளீடு என்றால் அது PdS மற்றும் லோடு குறையும் எனவே மைனஸ் அடையாளம் எனவே ΔP L 0 01S க்கு சமம் எனவே நான் இந்த தொகுதி வரைபடத்திலிருந்து வலதுபுறம் சொல்கிறேன் எனவே ΔF என்பது PLKp1STp க்கு சமம் ஏனெனில் Pg பூஜ்யம் ஏனென்றால் இங்கேயும் கணக்கீட்டில் எஸ் புரிந்து கொண்டிருப்பீர்கள் எனவே நீங்கள் அதை இங்கே வைத்தால் Fs 0 01SKP1STp0 01Kp1S1STp இப்போது நீங்கள் இதை உருவாக்குகிறீர்கள் உங்கள் கால்குலஸ் மற்றும் மற்ற விஷயங்களிலிருந்து இந்த விஷயங்களை நீங்கள் அறிவீர்கள் 1S1STpASB1STp எனவே நீங்கள் A மற்றும் B ஐப் பெற வேண்டும் இது ஒரு அடையாளம் இது ஒரு அடையாளம் எனவே நாம் எழுதலாம் எனவே நான் எழுதுகிற இந்தப் பக்கம் A1STpBSS1STp1S1STp என்று எழுதலாம் அதாவது ASATpB1 எனவே நாம் குணகத்தை ஒப்பிடுவோம் எனவே இந்த நிலையான குணகத்தை ஒப்பிட்டுப் பார்த்தால் எனவே A 1 மற்றும் இங்கு S குணகம் இல்லை அதாவது 0 ஆக உள்ளது அதாவது இது உங்கள்ATPB0 A 1 என்பதால் அதனால் TPB0 A என்பது 1 க்கு சமம் என்பதால் நீங்கள் A வை இங்கு 1 க்கு சமம் அதனால் B Tp அதாவது இந்த வெளிப்பாடு 1S1STp1S Tp1STp எனவே இந்த வழியில் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் அழைப்பிலிருந்து உங்களுக்குத் தெரியும் இரண்டாவது ஒழுங்குமுறை அமைப்பு கட்டுப்பாட்டு அமைப்பில் உள்ளது இது உங்களுக்கு மிகவும் தெரியும் எனவே மேலே உள்ள சமன்பாட்டின் இரண்டாவது காலத்தின் எண் மற்றும் வகுப்பை T p வகுக்கவும் FS0 01Kp1S 1S1Tp நீங்கள் தலைகீழ் லாப்லேஸ் மாற்றத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் தலைகீழ் லாப்லேஸ் மாற்றம் உங்களுக்குத் தெரியும் Ft0 01Kp1 e tTp எனவே Ft0 01Kp 0 01Kpe tTp ஆனால் K p 1D க்கு சமம் இந்த மதிப்பு தெரியும் இந்த மதிப்பு 1603 மற்றும் T p 323 அதனால் ΔF 0 01 × 1603 e t323 அதாவது இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் என்ன யூகிக்க முடியும் இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்புகளுக்கு யூகிக்கிறீர்கள் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு K p மற்றும் இந்த விஷயத்தில் வேகத்தை நிர்வகிக்கும் வழிமுறை எனவே ஆர் வரவில்லை ஏனெனில் ΔP 0 ஆனால் K p இருந்தது ஆனால் நிலையற்ற விளைவு T p இந்த விளைவைக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் T p எந்த விளைவையும் கொண்டிருக்காது ஆனால் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் K p சரியான விளைவுகளைக் கொண்டுள்ளது ஆனால் ட்ரான்சியின்ட் ஸ்டேட் டி முடிவிலிக்கு செல்லும்போது இந்த சொல் மறைந்துவிடும் அது உண்மையில் 0 ஆக மாறும் எனவே அந்த முறையில் K p மட்டுமே அந்த ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் எல்லா நேர மாறிலியும் அவை ஸ்டெடி ஸ்டேட்யில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது எனவே இது நாம் K p 160 க்கு 3 T p 32 க்கு 3 க்கு பதிலாக மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட பிறகு நாம் பெறுவோம் FS1 631 e 3t32 இது போன்ற அதிர்வெண்ணின் உங்கள் பதில் இது இப்போது ஸ்டெடி ஸ்டேட்யில் இந்த நேர பதிலில் இருந்து அது முடிவிலிக்குச் செல்கிறது எனவே t முடிவிலிக்கு முனைகிறது என்றால் e சொல் 0 ஆகும் FSSΔF 1 630 533 Hz எனவே இது நேர்மறையாக இருப்பதால் லோடு 16 மெகாவாட் குறைந்துள்ளதால் லோடு குறைவதால் அதிர்வெண் விலகல் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் பிழை நேர்மறையாக இருக்கும் எனவே 0 533 ஹெர்ட்ஸ் அதாவது இயக்க முறைமை அதிர்வெண் f என்பது f 0ΔF SS க்கு சமம் எனவே இது 50 533 ஹெர்ட்ஸ் இருக்கும் இந்த வரைபடத்தை நீங்கள் திட்டமிட்டால் இது ஒரு அதிவேக வரைபடம் நீங்கள் இதை திட்டமிட்டால் இது இதிலிருந்து இது போல் நகரும் அது நிலைக்கு 0 533 ஹெர்ட்ஸ் நிலையில் இருக்கும் எனவே நீங்கள் t இல் இருந்து 0 க்கு சமமாக ஆரம்பித்தால் t என்பது 0 க்கு சமம் என்றால் F என்பது 0 க்கு சமம் எனவே அது இங்கிருந்து தொடங்கி அதிவேகமாக அதிகரித்து இறுதியாக ஒரு ஸ்டெடி ஸ்டேட்யை அடைகிறது இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு இந்த அளவுக்கு இது 0 533 ஹெர்ட்ஸ் இந்த உதாரணத்தின் அதிர்வெண் பதில் இது எனவே இந்த வீடியோவை சரியாக புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் எனவே விஷயங்கள் எளிமையானவை இப்போது கட்டுப்பாட்டாளருடன் இங்கே கட்டுப்படுத்தியைப் பாருங்கள் நீங்கள் கட்டுப்படுத்தி இருந்தால் நாம் முடிவிலிக்குச் செல்ல மாட்டோம் அல்லது எஸ் சமமானது நம்மால் அதைச் செய்ய முடியாது இங்கே நாம் அனைத்து ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டாளர்களையும் எடுத்துள்ளோம் ஒரு விகிதாசார ஒருங்கிணைப்பைக் கருத்தில் கொள்ளலாம் பின்னர் விகிதாசார ஒருங்கிணைந்த டெரிவேட்டிவ் அனைத்து கட்டுப்பாட்டு அமைப்புகளையும் முயற்சி செய்யலாம் ஆனால் வகுப்பறை பயிற்சிக்காக நாம் இப்போது எடுத்தோம் KIS KI என்பது ஒருங்கிணைந்த ஆதாய அமைப்பாகும் இதை நாம் சரியாக எடுத்துள்ளோம் எனவே ஒருங்கிணைந்த கட்டுப்படுத்தியை மட்டுமே நாம் எடுத்துள்ளோம் எனவே இந்த அமைப்பில் நீங்கள் எடுத்துக் கொண்டால் இந்த விஷயத்தில் நீங்கள் உதாரணமாக எடுத்துக் கொண்டால் அதாவது K IS நாம் K I என்றால் இந்த விஷயத்தில் K I நேர்மறையாக இருக்கும் நீங்கள் K IS மட்டும் எடுத்துக் கொண்டால் K I எதிர்மறையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் என்ன நடக்கும் நிலையற்றதாக மாறும் எனவே K IS என்றால் K I நீங்கள் நேர்மறையான மதிப்பை எடுப்பீர்கள் இப்போது இந்த அமைப்புக்கு அதன் கட்டுப்படுத்தி உள்ளது எனவே இங்கே நம்மால் எந்த நிலையான மாநிலத் தொகுதி வரைபடத்தையும் பெற முடியாது ஏனென்றால் S ஐ 0 க்கு சமமாக வைக்கலாம் ஆனால் இங்கே நீங்கள் அதை செய்ய முடியாது எனவே கட்டுப்படுத்தி இறுதி மதிப்பு தேற்றத்திற்கு செல்வோம் எனவே இது ஒருங்கிணைந்த கட்டுப்படுத்தியுடன் தனிமைப்படுத்தப்பட்ட சக்தி அமைப்பு நீங்கள் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டாளரை வைக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பு ΔF SS 0 ஆக மாறும் அந்த நேரத்தில் டெல்டா மற்றும் கட்டுப்படுத்தி Pg ΔP L இருக்கும் ஏனெனில் அதிர்வெண் பிழை இல்லாத நேரத்தில் F 0 ஆகும் அதனால் D x Δ F என்ற சொல் இருந்தது ஆனால் அந்த முறையில் அதிர்வெண்ணில் ஸ்டெடி ஸ்டேட் பிழை காரணமாக வேறுபாடு வருகிறது ஆனால் இந்த விஷயத்தில் ΔF SS 0 ஆக மாறும் போது எனவே D x F SS எதுவாக இருந்தாலும் D 0 ஆகும் எனவே அந்த சொல் இருக்காது இந்த கட்டுப்பாட்டாளர் செயலின் காரணமாக ΔP g ΔP L ஆக மாறும் இப்போது அதை இறுதி மதிப்பு தேற்றத்தை எப்படி செய்வது என்று பாருங்கள் எனவே இந்த முறையில் முதலில் நீங்கள் Fசமன்பாடு KP1STp க்கு சமம் என்று எழுதுங்கள் பிறகு ஆனால் அதை எப்படி சரியாக செய்வது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இங்கே கொஞ்சம் மெதுவாக எழுதுகிறேன் இந்த விஷயங்கள் இருக்கும் இந்த வரைபடத்தைப் பாருங்கள் அதாவது இது Δ F அதாவது இங்கே அது உங்கள் ΔF இங்கே எழுதியுள்ளது அதாவது உங்கள் Pg KISΔF 1RΔF க்கு சமம் எனவே ΔF ΔF பொதுவானது அதாவது ΔP g இதற்கு சமம் Pg ΔFKIS1R11STg11STt1SKrTr1STr எனவே இந்த கால எல்லாமே ΔP g க்கு சமமாக இருக்கும் அதனால்தான் நாம் இங்கே என்ன எழுதுகிறோம் FPg PLKp1STp இந்த ΔP g நீங்கள் இங்கே மாற்றுகிறீர்கள் நீங்கள் இங்கேயே மாற்றுகிறீர்கள் எனவே நீங்கள் செய்தால் நாம் பெறுவோம் FKp1STp KIS1RΔF1SKrTr1STg1STt1STr PL இதை எளிமைப்படுத்தினால் F Kp1STpKIS1R1SKrTr1STg1STt1STrΔF PLKP1STp F t காலத்திற்கு நீங்கள் அதை இடது புறம் கொண்டு வந்து ΔF ஐ பொதுவானதாக எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் பெறுவோம் 1KpKIS1R1SKrTr1STp1STg1STt1STrΔF Kp PL1STp நீங்கள் அவ்வாறு செய்தால் கொஞ்சம் எளிமைப்படுத்துங்கள் 1KpRKIS1SKrTrSR1STp1STg1STt1STrΔF Kp PL1STp அடுத்தது அப்படி அடுத்தது ஒரு படி லோடு மாற்றம் இருக்கட்டும் ΔP L ஒரு படி லோடு மாற்றம் இருந்தால் நாம் இறுதி மதிப்பு தேற்றம் பயன்படுத்தி தீர்க்க வேண்டும் எனவே ΔP L ΔP dS ஆக இருக்கும் இந்த டெல்டா படி லோடு மாற்றம் நான் அதிகரிப்பு அல்லது குறைவு பற்றிய கேள்வி இல்லை என்று கூறியுள்ளேன் அதிகரிப்பின் படி அது கூட்டல் குறைப்புக்கு ஏற்ப மைனஸாக இருக்கும் எனவே பொதுவாக PL ஒரு படி லோடு தொந்தரவு PdS ஆக இருக்கும் எனவே மேலே பெறப்பட்ட சமன்பாட்டில் ΔP L ஐ மாற்றவும் நாம் பெறுவோம் SKpRKIS1SKrTrR1STp1STg1STt1STrΔF Kp Pd1STp எனவே இந்த வெளிப்பாட்டை நீங்கள் சரியாகப் பெறுவீர்கள் அதாவது நீங்கள் இதை எளிமைப்படுத்தினால் நாம் பெறுவோம் SΔF KpPdR1STg1STt1STrSSR1STp1STg1STt1STrKpRKIS1SKrTr அதனால் FSSSΔF 0 0 எனவே அதிர்வெண்ணின் ஸ்டெடி ஸ்டேட் பிழை 0 ஆக இருக்கும் எனவே மிக்க நன்றி நீங்கள் இதைச் செய்வதற்கான வழியைப் புரிந்துகொண்டு இரண்டு பக்கங்களையும் பெருக்கிக் கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன் எனவே கன்ட்ரோல் சிஸ்டம்லிருந்து ஸ்டெடி ஸ்டேட் பிழை பற்றி எல்லாம் படித்தீர்கள்